இந்த விரிவுரையில் புரத வரிசை சீரமைப்பிற்கான வெவ்வேறு வழிமுறைகள் பற்றி விவாதிப்போம் எனவே கடந்த விரிவுரையில் நாங்கள் விவாதித்தவை என்ன உங்களிடம் இரண்டு வரிசை சீரமைவுகள் உள்ளன அதில் இருந்து நீங்கள் நேரடியாக பெறக்கூடிய தகவல்கள் என்ன உடனடியாக எளிதான ஒன்றை நாம் எவ்வாறு கவனிக்க முடியும் மாணவர் டாட் பிளாட் டாட் பிளாட் இரண்டு வரிசைகள் ஒரே மாதிரியாக இருந்தால் மற்றும் அதன் அமினோ அமிலங்களும் ஒரே மாதிரியாக இருந்தால் அதை ஒப்பிடுகிறது பிறகு நீங்கள் பொருத்தமான வரிசைகளை கவனித்து பிளாட் பண்ணலாம் நாம் இரண்டு வரிசை களுக்குள் சரியான பொருத்தங்கள் அல்லது அதை நீக்குதல் மற்றும் சேர்த்தல் செய்யலாம் பிறகு நாம் வரி சீரமைக்கப்பட்ட வரிசைகளுக்கு மதிப்பெண்களை வழங்குவது பற்றி விவாதிப்போம் நீங்கள் பிளாட்டில் அமைவுகளை பார்த்தால் உங்களால் ஒத்த ரெசிடியூஸ் அல்லது ஒரே மாதிரியான ரெசிடியூஸ் களுக்கு மதிப்பெண் வழங்க முடியும் எடுத்துக்காட்டாக பொருந்தக்கூடிய அமினோ அமிலம் அல்லது பொருந்தக்கூடிய நியூக்ளியோடைடு என்றால் நாங்கள் ஒரு மதிப்பெண்ணுக்கு வெகுமதியை வழங்குகிறோம் அல்லது பொருந்தாததாக இருந்தால் அபராதம் விதிக்கிறோம் நாங்கள் இடைவெளியை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே சீரமைப்பில் உள்ள இடைவெளிகளின் பொருள் என்ன மாணவர் செருகல் அல்லது நீக்குதல் செருகல்கள் அல்லது நீக்குதல் சரி எனவே இந்த வழக்கில் நீங்கள் பிறழ்வுகள் அல்லது மாற்றீடுகளைக் கொண்ட வரிசைகளை ஒப்பிடுகையில் செருகும் மற்றும் நீக்குதலும் அரிதானவை எனவே ஒரு கேப் அறிமுகப்படுத்தும்போது அபராதம் தருகிறோம் எனவே இப்போது எங்களுக்கு 3 வெவ்வேறு அம்சங்கள் உள்ளன ஒன்று பொருத்தம் பொருந்தாதது மற்றும் கேப் எனவே ஒரு பொருத்தத்திற்கான வெகுமதியை நாங்கள் வழங்குகிறோம் பொருந்தாதவற்றுக்கு குறைந்த மதிப்பெண்ணும் கேப்களுக்கான தண்டனையும் எங்களிடம் உள்ளது பிறகு நமக்கு இரண்டு வெவ்வேறு வகையான கேப்கள் உள்ளன இரண்டு வகை வெவ்வேறு வகையான கேப்கள் என்ன மாணவர் கேப் ஓபன் தோற்றம் அபராதம் மற்றும் கேப் அபராதம் எத்தனை முறை கேப் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் எத்தனை கேப்களைக் கொண்டிருக்கிறோம் எனவே உங்களிடம் வேறுபட்ட தோற்றங்கள் இருந்தால் எனவே எங்களுக்கு அதிக அபராதங்கள் உள்ளன எனவே வரிசைகளை சீரமைக்க இந்த மதிப்பெண்களைப் பயன்படுத்துகிறோம் வரிசைகளை சீரமைக்க ஒரு மதிப்பெண் மேட்ரிக்ஸைப் உருவாக்க முயற்சிக்கிறோம் நியூக்ளிக் அமிலங்களுக்கும் புரதங்களுக்கும் வேறுபட்ட மேட்ரிக்ஸ் நியூக்ளிக் அமிலங்களைப் பொறுத்தவரை எத்தனை குறியீடுகள் 4 எனவே இந்த வழக்கில் மாற்றீட்டை அடிப்படையாகக் கொண்டு வெகுமதி அல்லது அபராதம் லேசான அபராதம் அல்லது கடுமையான அபராதம் விதிக்க முயற்சிக்கவும் எடுத்துக்காட்டாக நமக்கு ப்யூரின் முதல் ப்யூரின் அல்லது பைரிமிடின் முதல் பைரிமிடின் அல்லது வேறு வழி ப்யூரின் பைரிமிடின் அல்லது பைரிமிடின் முதல் ப்யூரின் இருந்தால் எனவே அதற்கேற்ப அபராதத்தை நாங்கள் வழங்குகிறோம் இதன்மூலம் ஒத்த வரிசைகளுடன் பொருந்த நீங்கள் முன்னுரிமை அளிக்க முடியும் எனவே நீங்கள் புரதங்களைப் பார்க்கும்போது புரத வரிசைகளை சீரமைக்க அமினோ அமிலங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க பல்வேறு வழிகள் உள்ளன இயற்பியல் வேதியியல் பண்புகளில் ஒன்று எடுத்துக்காட்டாக இரண்டு அஸ்பார்டிக் அமிலம் மற்றும் குளுட்டமிக் அமிலம் ரெசிடியூஸ் சார்ஜ் செய்யப்பட்டால் எனவே இந்த விஷயத்தில் அவை ஒத்தவை அஸ்பார்டிக் அமிலத்துடன் ஒப்பிடும்போது நேர்மறை மதிப்பெண்ணை வழங்குகிறோம் எனவே அரோமேட்டிக் குழுக்கள் அல்லது துருவமற்ற மற்றும் சார்ஜ் செய்யப்பட்ட குழுக்கள் போன்ற ஒத்த செயல்பாட்டுக் குழுக்களின் இணைத்தல் இதுவாகும் எனவே நீங்கள் மதிப்பெண் கொடுக்கிறீர்கள் அல்லது அபராதம் கொடுக்கலாம் மேலும் ஹைட்ரோபோபசிட்டி அல்லது சார்ஜ் மற்றும் அளவையும் ஒப்பிடுகிறோம் எடுத்துக்காட்டாக அலனைன் மற்றும் செரின் இது அளவு ஒத்ததாக இருந்தால் எனவே நீங்கள் அளவுடன் ஒப்பிட்டால் எனவே அவை ஒத்தவை அதன்படி நீங்கள் இந்த வரிசையை சீரமைக்க முடியும் இந்த மதிப்பெண்ணை நீங்கள் கொடுக்கலாம் மரபணுக் குறியீட்டைப் பற்றி எவ்வாறு விவாதித்தோம் ஏவில் உள்ள பிறழ்வுகளின் எண்ணிக்கை கோடன்களில் சரி எத்தனை பிறழ்வுகள் கோடன்கள் எனவே கோடான்களில் எந்த வகை பிறழ்வுகள் உள்ளன பின்னர் நாம் மரபணு குறியீடுகளின் அடிப்படையில் வெயிட்டேஜ் கொடுக்க முடியும் இந்த எல்லாவற்றிலும் நாம் எவ்வாறு மேட்ரிக்ஸைப் பெறுகிறோம் பிறகு இறுதியாக உண்மையான மாற்று விகிதத்தை எடுத்துக்கொள்கிறோம் நாம் வரிசைகளின் தொகுப்பை வைத்திருந்தால் உயர் வரிசை ஹோமோலஜியுடன் காட்சிகளைப் பெறுகிறோம் இந்த வரிசை ஒற்றுமைகளிலிருந்து சாத்தியமான பிறழ்வுகள் என்ன என்பதைக் காண்கிறோம் அந்த பிறழ்வுகளிலிருந்து உண்மையில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை நீங்கள் காணக்கூடிய மேட்ரிக்ஸை நாம் பெறலாம் அதன் அடிப்படையில் நாங்கள் மெட்ரிக்ஸைப் பெறுகிறோம் எனவே இந்த மேட்ரிக்ஸ் புள்ளி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறழ்வு மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது உங்களிடம் 100 அமினோ அமில ரெசி டியூஸ் இருந்தால் 90 ஒரே மாதிரியாக இருந்தால் எனவே எத்தனை மாறுபாடுகள் 10 சதவீதம் இந்த வழக்கு 90 சதவீதம் ஒத்திருக்கிறது எனவே 10 வேறுபாடுகள் என்ன நாங்கள் தகவலைப் பெறுகிறோம் பின்னர் மாற்றீடுகள் நிகழ்தகவு மாற்றீடுகள் என்ன என்பதைக் காண்கிறோம் எனவே இங்கே முதலில் நாம் வரிசை அடையாளத்தை வைத்திருக்கலாம் 85 சதவிகிதத்திற்கும் அதிகமாக சொல்லுங்கள் இப்போது ஒரு பிஏஎம் மேட்ரிக்ஸைப் பெற ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டிய பல்வேறு காரணிகள் யாவை மாணவர் முதலில் நாம் பார்க்க வேண்டும் a வரிசையில் எத்தனை அலனைன்கள் வரிசையில் உள்ள மொத்த எண்ணிக்கை அலனைன் மற்ற ரெசி டியூஸ்களுடன் எவ்வளவு தூரம் மாறுகிறது அலனைனை ஒரு குறிப்பிட்ட ரெசி டியூஸ் மாற்றுவதற்கான நிகழ்தகவு என்ன எடுத்துக்காட்டாக வாலின் எனவே இங்கே நான் காட்டுகிறேன் ஒவ்வொரு அமினோ அமிலத்திற்கும் ஒப்பீட்டு மாற்றத்திற்கு அலனைன் மற்றவைகளுக்கு எத்தனை முறை மாற்றப்பட்டுள்ளது இரண்டாவதாக நாம் சரியான பிறழ்வுகளைக் காண வேண்டும் எடுத்துக்காட்டாக aij எத்தனை முறை ஐ என்பது ஜே உடன் மாற்றப்பட்டது எடுத்துக்காட்டாக மெத்தியோனைன் சிஸ்டைனுடன் மாற்றப்பட்ட நேரத்தின் ஏசிஎம் எண்ணை நீங்கள் காண்கிறீர்கள் அதேபோல் எந்த அமினோ அமிலத்தின் ஒப்பீட்டு மாற்றத்தையும் நாம் காணலாம் அமினோ அமிலங்களின் எண்ணிக்கையையும் சீரமைப்பில் உள்ள மொத்த எச்சங்களின் எண்ணிக்கையையும் ஒருவர் கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் இந்த பிஏஎம் மேட்ரிக்ஸைப் பெற இந்த உள்ளீடுகளின் பதிவை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அதனால்தான் இந்த பிஏஎம் மேட்ரிக்ஸை லாக் ஒட்ஸ் மேட்ரிக்ஸ் என்றும் அழைத்தோம் பல்வேறு வரிசை ஹோமோலஜிகளின் அடிப்படையில் நாம் பிஏஎம் மேட்ரிக்ஸைப் பெறலாம் நாம் 80 சதவிகிதத்தைக் காணலாம் 90 சதவிகிதத்தைக் காணலாம் அல்லது மிகக் குறைவான ஒரேவிதமானதைக் காணலாம் எனவே இதைச் செய்ய நாம் பிஏஎம் ஒரு மேட்ரிக்ஸைப் பயன்படுத்துகிறோம் அதாவது நெருங்கிய தொடர்புடைய மற்றும் பயன்படுத்தும் வரிசையை ஒப்பிட்டுப் பார்ப்பது வரிசைகளை தொலைதூர உறவோடு ஒப்பிடுவதற்கு பிஏஎம் 1000 அதாவது அவை ஒருவருக்கொருவர் மிகவும் ஒத்ததாக இல்லை வழக்கமாக லிட்ரேச்சர் நாம் வரிசை சீரமைப்புக்கு பிஏஎம் 250 ஐப் பயன்படுத்துகிறோம் பிளாஸ்ட் அல்லது ஃபாஸ்ட் ஏ வரிசை சீரமைப்புக்கு பிஏஎம் 250 ஐப் பயன்படுத்துகின்றன எனவே நான் ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் ஒரு பிஏஎம் மேட்ரிக்ஸை எவ்வாறு உருவாக்குவது என்பதைக் காண்பிப்பேன் எனவே இங்கே ஒரு வரிசையை காண்கிறோம் ACGCT AFKI முதல் வழக்கில் A ஆனது G க்கு மாற்றப்பட்டது எனவே நாம் ஒரு மரத்தை உருவாக்கலாம் ஆகவே இந்த வரிசையை முதலில் நாம் கொண்டுள்ளோம் ACGCTAFKI இங்கே A ஆனது G க்கு மாற்றப்பட்டது முதல் ஒன்று A ஆனது G க்கு மாற்றப்பட்டது எனவே இங்கே இந்த A ஆனது G க்கு வருகிறது இரண்டாவதாக I பிறழ்வு L க்கு மாற்றப்பட்டுள்ளது சரியா எனவே எல்லாம் இங்கே உள்ளது எனவே நான் இங்கே எஃப் எல் என்பதற்கு பதிலாக இந்த வரிசையிலிருந்து அடுத்த பிறழ்வு அலனைன் கிளைசினுக்கு மாற்றப்பட்டுள்ளது எனவே இங்கே இது அலனைன் இந்த அலனைன் கிளைசினுக்கு மாற்றப்பட்டுள்ளது எனவே இது ஜி உடன் தொடங்குகிறது எனவே இங்குள்ள வரிசையும் ஜி டி பின்னர் மீண்டும் ஏ லியூசினுக்கு மாற்றப்படுகிறது எனவே இங்கே இந்த A லியூசினுக்கு மாற்றப்பட்டுள்ளது பின்னர் இரண்டாவது ஒன்றோடு செல்லுங்கள் இங்கே இரண்டு பிறழ்வுகள் உள்ளன ஒரு வழக்கு C க்கு S மற்றும் இரண்டாவது ஒரு G க்கு ஏ எனவே எங்களிடம் மரம் உள்ளது எனவே இந்த மரத்திலிருந்து சீரமைப்புகளையும் மாற்றீடுகளின் எண்ணிக்கையையும் நாம் செய்யலாம் ரெசி டியூஸ்கள் மற்றொரு ரெசிடியூஸ்களுக்கு மாற்றப்படுவதற்கான நிகழ்தகவைக் காண்போம் எடுத்துக்காட்டாக கடந்த வகுப்பில் நாங்கள் விவாதித்தபடி நீங்கள் A முதல் G அல்லது G முதல்A ஐக் கண்டால் நாங்கள் முதல் வரிசையையும் இரண்டாவது வரிசையையும் எடுத்துக்கொள்கிறோம் உதாரணமாக A உடன் G க்கு மாற்றப்பட்டால் இங்கே இது இருந்தால் பிறழ்வு G முதல் A இது வரிசைமுறை ஒன்று இது வரிசை இரண்டு இது ஜி முதல் ஏ வரை இரண்டாவது இரண்டாவது வரிசை 1 ஆகவும் முதல் வரிசை 2 ஆகவும் இருந்தால் பிறழ்வு A முதல் G சரியா எனவே இந்த மாற்றீடுகள் A முதல் G அல்லது G என இரு திசைகளிலும் சமமாக இருப்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்A க்கு நன்றாக உறுப்பு GA ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே ஜிஏ ஜோடிகளின் எத்தனை அதிர்வெண் ஜி மற்றும் ஏ சம்பந்தப்பட்ட எத்தனை பிறழ்வுகள் மாணவர் 2 3 1 2 மாணவர் 3 எனவே எஃப்ஜிஏ 3 க்கு சமம் ஒப்பீட்டு பிறழ்வு எம்ஏ என்றால் எத்தனை முறை ஏமாற்றப்படுகிறது மாணவர் 4 4 1 2 3 4 எனவே இது 4 1 2 3 4 க்கு சமம் எனவே இது ஒரு இயல்பாக்கம் செய்யும் காரணியாகும் இது முழு நேரங்களிலும் பல பிறழ்வுகள் ஆகும் இது ஒரு ரெசி டியூஸ்களின் 100 மடங்கு பெருக்கப்பட்ட 2 மடங்கு ஒப்பீட்டு அதிர்வெண்ணால் பெருக்கப்படுகிறது எனவே இது மொத்த எண்ணிக்கை முழு மரத்திலும் பிறழ்வுகள் எத்தனை பிறழ்வுகள் முழு மரத்திலும் 6 பிறழ்வுகள் 2 ஆல் பெருக்கப்படுகின்றன பின்னர் A இன் ஒப்பீட்டு அதிர்வெண் A இன் ஒப்பீட்டு அதிர்வெண் என்ன முற்றிலும் எத்தனை அலனைன்கள் மாணவர் மொத்தம் 10 10 அலனைன்கள் சரி எனவே 10 ஏ முற்றிலும் எத்தனை ரெசிடியூஸ்கள் மாணவர் 63 63 1 2 3 4 5 6 7 8 9 9 7 63 எனவே இந்த எண்ணை 190 4762 பெறுவோம் இயல்பாக்கப்பட்ட பிறழ்வு ஏனெனில் இந்த எம் ஏ 4 ஆக உள்ளது எனவே இந்த எண்ணால் வகுக்கப்பட்ட 4 உங்களுக்கு வழங்கும் இயல்பாக்கப்பட்ட ஒப்பீட்டு பிறழ்வு எனவே இது 0 021 எனவே இது இங்கே எனவே இப்போது நாம் பிறழ்வு நிகழ்தகவு Mij பெறுகிறோம் இது எம் ஜே மற்றும் Fij என சிக்மாவால் வகுக்கப்படுகிறது எனவே இங்கே Fij அதாவது எம்ஜிஏ இது 0 021 க்கு சமம் Fij என்றால் என்ன மாணவர் அதிர்வெண் இது சிக்மா Fij ஆல்வகுக்கப்பட்ட 3 க்கு சமம் இது 4 க்கு சமம் எனவே இந்த எம்ஜிஏவை அதற்கு சமமாகப் பெறுகிறோம் எனவேFij என்பது அலனைன் சம்பந்தப்பட்ட மொத்த மாற்றீடுகளின் எண்ணிக்கை 4 ஆகும் அதனால் இது 0 0157 க்கு சமம் இப்போது நாம் Rij பெறுகிறோம் இது இந்த Mij மடக்கை fi ஆல் வகுக்கப்பட்ட அதிர்வெண்G ஆகும் MGA இன் இந்த அதிர்வெண் 0 0157 சரியா எனவே எஃப்ஜி இது 63 ல் இருந்து கிடைக்கிறது 10 கிளைசின்கள் முன்னதாக நாம் அலனைனின் மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது கிளைசின் மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம் எனவே 0 1587 க்கு சமம் பின்னர் ஆர்ஜிஏ மாற்று மதிப்பு இங்கே Mij பதிவு 0 0157 க்கு சமம் இது 0 1587 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே 1 005 மதிப்பைக் கொடுக்கிறோம் எனவே எல்லா மூலைவிட்டகூறுகளுக்கும் இதை மீண்டும் செய்யலாம் உதாரணமாக நீங்கள் RIL இன் மதிப்பைப் பெற விரும்பினால் RIL ஐ எவ்வாறு கணக்கிடுவது எத்தனை முறை I L ஆக பிறழ்வு அடைந்தது மாணவர் 1 ஒன்று மற்றும் இந்த பிறழ்வில் I எத்தனை பேர் ஈடுபட்டது ஒன்று மட்டும் ஒரு சரி அதனால் இப்போது இயல்பாக்குதல் காரணியை நாம் கணக்கிடலாம் அதாவது இங்கே 6 முதல் 2 வரை எவ்வாறு பெருக்கப்படுகிறது 63 இல் எத்தனை முறை I மாணவர் 4 4 சரி எனவே 6 க்கு சமமான காரணியை இயல்பாக்குவது 2 ஆல் பெருக்கப்பட்டு 4 ஆல் 63 ஆல் பெருக்கப்படுகிறது 100 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே 76 2 இன் மதிப்பைப் பெறுகிறோம் இப்போது இந்த இயல்பாக்கப்பட்ட ஒப்பீடு பிறழ்வு பெறுகிறோம் எனவே இது 76 2 ஆல் 1 ஐசோலூசின் பிறழ்வு மட்டுமே எனவே இது mI க்கு சமம் 0 013 க்கு பின்னர் எம்ஐஎல் தீர்வுக்கு இந்த எம்ஐ தீர்வைப் பெறுகிறோம் இந்த எண்களை பெறலாம் சரியா அதனால்நாம் 0 013 ஐ 1 ஆல் 1 ஆல் மட்டுமே வகுக்கிறோம் எனவே இது 0 013 க்கு சமம் அதனால் இப்போதுநாங்கள் Rij பெறுகிறோம் எனவே இந்த மதிப்புகளின் மடக்கை இறுதியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் 0 685 நீங்கள் ஓய்வு நேரத்தில் இதை செய்யலாம் இது Mjj ஐப் பெறும் மூலைவிட்ட உறுப்புகளுக்கான ஆஃப் மூலைவிட்ட கூறுகளுக்கானது எம் இங்கே எடுத்துக்காட்டாக RAA அலனைன் ஒரு மைனஸ் எம் யைப் பெறுவார் இந்த சூத்திரத்திலிருந்து எம் ஜே கிடைக்கும் இந்த மதிப்புகளை நாம் பெறலாம் பின்னர் நாம் Mjj மதிப்புகளைப் பெறுகிறோம் பின்னர் Rjj மதிப்பைப் பெறுவோம் அதைப் பெற முடியும் எனவே இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சரியாகப் பெறலாம் நான் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான டேட்டாவை எடுத்துக்கொள்கிறேன் புரத வரிசை டேட்டாபேஸ் புரத வரிசை டேட்டாபேஸ் என்றால் என்ன மாணவர் யூனிபிரோட் யூனிபிரோட் எந்தவொரு வரிசை அடையாளத்துடனும் அந்த டேட்டாவை நீங்கள் இறுதியாகப் பெறலாம் இதை நீங்கள் மேட்ரிக்ஸைப் பெறுகிறீர்கள் ஒரு PAM 120 பிறழ்வு மேட்ரிக்ஸ் எனவே இந்த மேட்ரிக்ஸை நாங்கள் பார்த்தால் இந்த மேட்ரிக்ஸிலிருந்து ஏதாவது சொல்ல முடியுமா சில எழுத்துக்கள் சிவப்பாக உள்ளன சரியா எனவே இவை அனைத்தும் மாணவர் மூளைவிட்ட அமைப்பு அதே ரெசி டியூஸ்கள் எந்த பிறழ்வுகளும் இல்லை மாணவர் இல்லை இந்த ரெசி டியூஸ்கள் மிக உயர்ந்த மதிப்புகளைக் கொண்டுள்ளன ஏனெனில் அவை பொதுவாக புரதங்கள் செய்யும் பிறழ்வுகள் சில குறிப்பிட்ட நிலைகளில் சரியாக மாற்ற விரும்பவில்லை எனவே அவர்கள் விரும்பும் அதே ரெசி டியூஸ்கள் சில செயல்பாடுகளுக்கு அதே குறிப்பிட்ட நிலை அல்லது சில நிலைத்தன்மை என்று கூறுகின்றன பின்னர் அடுத்த கேள்வி வெவ்வேறு நிகழ்வுகளின் எண்கள் வேறுபட்டவை உதாரணமாக நீங்கள் 3 என்று அலனைனை எடுத்துக் கொண்டால் நீங்கள் டிரிப்டோபனை எடுத்துக் கொண்டால் மதிப்பு 12 ஆகும் சிஸ்டைனை எடுத்துக் கொள்ளுங்கள் 9 எனவே சில அமினோ அமிலங்கள் உள்ளன அவை அரிதாக ஏற்படுகின்றன எனவே இந்த ரெசி டியூஸ்களில் அதே நிலையை பராமரிக்க மிகவும் முக்கியம் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு எடுத்துக்காட்டாக உருவாவதற்கு சிஸ்டைன் முக்கியமானது மாணவர் டி சல்பைட் பிணைப்புகள் டி சல்பைடு எனவே நீங்கள் சிஸ்டைனை மாற்றினால் எனவே இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது எனவே இதனால்தான் சிவப்பாக உள்ளது அலனைன் அல்லது வாலின் போன்ற பிற அமினோ அமிலங்களுடன் ஒப்பிடும்போது மிக அதிகம் எனவே நாம் மற்றொரு மேட்ரிக்ஸ் பிஏஎம் 250 மேட்ரிக்ஸைக் காட்டலாம் இங்கேயும் சிஸ்டைனைக் காணலாம் சிஸ்டைன் இது 12 மற்றும் டிரிப்டோபான் 17 மற்றும் அதே அமினோ அமிலங்களைக் காணலாம் அதே அமினோ அமிலங்களைத் தவிர அதிக மதிப்புகளைக் கொண்டிருக்கும் நீங்கள் பிறழ்வுகளைப் பார்த்தால் சில பிறழ்வுகள் நேர்மறையான மதிப்புகளைக் கொண்டுள்ளன சில பிறழ்வுகள் எதிர்மறை மதிப்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக நேர்மறை மதிப்புகளைக் காண முடியுமா இங்கே அவைகள் நீல நிறத்தில் உள்ளன எனவே அவை ஒத்த வகை மாற்றீடுகளாக இருப்பதைக் காண்கிறோம் அஸ்பாராகின் முதல் அஸ்பார்டிக் அமிலம் அல்லது அஸ்பாரகின் முதல் குளுட்டமைன் எனவே நீங்கள் நேர்மறை மதிப்புகள் அல்லது ஹைட்ரோபோபிக் ரெசி டியூஸ்கள் அல்லது சில சிறிய ரெசி டியூஸ்களை வைத்திருக்கலாம் அதேபோல் சில நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தால் எங்களுக்கு மிகவும் மோசமான விளைவுகள் மைனஸைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக இந்த பகுதி உதாரணமாக நீங்கள் செரினை லுசின் உடன் அல்லது அலனைனை பினைல்அலனைன் உடன் மாற்றினால் எனவே சில பிறழ்வுகள் இயற்கையால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை என்று நீங்கள் காணலாம் சில பிறழ்வுகள் இயற்கையால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவே மாற்றீடுகளின் உண்மையான அதிர்வெண்ணை அடிப்படையாகக் கொண்டது இப்போது நாம் பிஏஎம் மேட்ரிக்ஸைப் பெறுங்கள் அதேபோல் BLOSUM மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படும் மற்றொரு மேட்ரிக்ஸ் உள்ளது சில நேரங்களில் உங்களால் முடிந்த சீரமைப்புகளை நீங்கள் சீரமைத்தால் நீங்கள் PAM மேட்ரிக்ஸை உருவாக்குகிறீர்கள் நாம் பல கேப் களை காணலாம் BLOSUM மேட்ரிக்ஸின் விஷயத்தில் இது மற்றொரு பிரபலமான மேட்ரிக்ஸ் இங்கே அவர்கள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் அங்கு நீங்கள் பெறலாம் சரியான சீரமைப்பு இந்த விஷயத்தில் அவர்கள் அதிக கேப் உள்ள பகுதிகளைத் தவிர்க்கிறார்கள் எனவே இங்கே நாம் முக்கியமாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளைக் காணலாம் இது சில புள்ளிவிவர சிக்கல்களைத் தவிர்க்கலாம் அதேசமயம் ஒரு குறிப்பிட்ட ஜோடி அமினோ அமிலங்களில் மாற்று விகிதம் மிகக் குறைவு பிஏஎம் மேட்ரிக்ஸிகள் போன்ற ஒருவித சார்புகளைக் குறைக்கிறது எனவே பிஏஎம் மேட்ரிக்ஸின் விஷயத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பிஏஎம் மேட்ரிக்ஸ் பொருத்தமானது எந்த வகை காட்சிகளை ஒப்பிடுகிறது BLOSUM விஷயத்தில் நெருங்கிய தொடர்புடைய காட்சிகளை அவர்கள் வேறு வழியில் செய்தனர் குறைந்த எண்ணிக்கையிலான BLOSUM மேட்ரிக்ஸ்கள் தொலைதூர தொடர்புடைய வரிசைகளுக்கு பொருத்தமானவை மற்றும் பொதுவாக 62 சதவீத வரிசைகளின் வரிசைகளை ஒப்பிடுவதற்கு BLOSUM62 ஐப் பயன்படுத்துகிறோம் ஒற்றுமை இது சீரமைப்பு நிரல்களில் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது இப்போது நாங்கள் BLOSUM மேட்ரிக்ஸைக் காண்பிப்போம் மேலும் இந்தத் தரவை PAM மேட்ரிக்ஸுடன் ஒப்பிடுகிறோம் என்றால் C இன் மதிப்பு என்ன என்பதை இங்கே காண்கிறோம் C 9 டிரிப்டோபான் மாணவர் 11 அதேபோல் உங்களிடம் சில பிறழ்வுகள் இருந்தால் டிரிப்டோபன் முதல் அஸ்பார்டிக் அமிலம் மாணவர் 4 இங்கே நீங்கள் பார்த்தால் அஸ்பார்டிக் அமிலத்திற்கு டிரிப்டோபான் மாணவர் 7 7 அங்கேயும் பாதகமான விளைவை இங்கேயும் பாதகமான விளைவு எனவே இந்த இரண்டு மேட்ரிக்ஸ்களையும் கவனிக்கிறோம் எனவே இரண்டுமே ஒத்திருப்பதை தரமான முறையில் நீங்கள் காணலாம் எனவே இப்போது நாங்கள் மெட்ரிக்ஸைப் பெறுகிறோம் அதனால்மெட்ரிக்ஸைப் பெறுவதன் நோக்கம் என்ன எனவே இந்த மேட்ரிக்ஸின் பயன் என்ன மாணவர் சீரமைப்பு எடுத்துக்காட்டாக சீரமைப்புக்கு இப்போது நாம் சீரமைப்பைத் தொடங்குகிறோம் நீங்கள் இருந்தால் எங்களுக்கு இரண்டு காட்சிகள் இருந்தால் எவ்வாறு சீரமைப்பது என்று உறுதியாக தெரியவில்லை பின்னர் இதே அமினோவை ஒப்பிட்டுப் பார்க்க இந்த மேட்ரிக்ஸ்களைப் பயன்படுத்தலாம் அமில ரெசி டியூஸ்கள் மற்றும் சீரமைப்பு மதிப்பெண் நான் ஒரு எடுத்துக்காட்டு காட்டுகிறேன் எனவே ஒரு எடுத்துக்காட்டு BLAST இது அடிப்படை உள்ளூர் சீரமைப்பு தேடலைக் குறிக்கும் ஒரு நிரலாகும் கருவி எனவே அவை ஒரு வழிமுறையை உருவாக்குகின்றன மேலும் இது ஆன்லைனிலும் கிடைக்கிறது எனவே நாம் பயன்படுத்தலாம் உங்கள் சீரமைப்பைப் பெறுவதற்கான கருவி இது எவ்வாறு இயங்குகிறது என்பதை நான் இதை விளக்குவேன் எனவே முதலில் நம்மிடம் வினவல் வரிசை மற்றும் எங்களிடம் டேட்டாபேஸ் உள்ளது வரைபடத்தை எப்படி அவர்கள் இந்த வரிசையை சிறியதாக பிரிக்கிறார்கள் நீளம் k இன் சிறிய சொற்களை பிட்கள் எனவே வழக்கமாக அவர்கள் K க்கு 2 க்கு சமமாகவோ அல்லது K க்கு 3 க்கு சமமாகவோ புரதங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் எனவே இப்போது QLNFSAGW என்ற வினவல் வரிசையை வைத்திருக்கிறோம் டேட்டாபேஸ் NLNYTPW உதாரணமாக நீங்கள் சொல் நீளத்தை 2 ஆக எடுத்துக் கொண்டால் எனவே எவ்வாறு பிரிப்பது இந்த வினவல் வரிசை QL LN மற்றும் NF மற்றும் FS மற்றும் SA AG மற்றும் GW எனவே நாங்கள் செய்தோம் பகுதிகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து பின்னர் டேட்டாபேஸ் க்கு செல்லுங்கள் இங்கே நீங்கள் ஒன்றுடன் ஒன்று உருவாக்கியுள்ளீர்கள் பகுதிகள் NL LN NY YT TP மற்றும் PW பின்னர் நாம் முதலில் பொருந்தும் இடத்தில் இந்த YL QL மற்றும் NL பார்க்கிறோம் எனவே நாங்கள் QL மற்றும் LN ஐ எடுத்துக் கொண்டால் நீங்கள் QL ஐ எடுத்து இங்கே NL அதனால் இந்த மதிப்புகளை Q மற்றும் NQ மற்றும் N0 L L L க்கு L க்கு ஒப்பிடுவது 4 ஆகும் மாணவர் 4 சரி 4 எனவே மொத்தம் 4 ஆக இருக்கும் எனவே நீங்கள் எல் என் எல் என் இரண்டாவது ஒரு எல் என் பயன்படுத்தினால் எல் எல் க்கு என்ன மதிப்பெண் எல் 4 என்றாள் என் என் மாணவர் 6 6 NN 6 6 மற்றும் இது 10 க்கு சமம் எனவே இப்போது இந்த எண்களைப் பயன்படுத்தலாம் எனவே நாங்கள் இந்த மேட்ரிக்ஸைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் எந்த வெட்டு மதிப்பெண்ணையும் செய்கிறீர்கள் 8 இது சரிசெய்யக்கூடியது அதனால் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு வைக்கலாம் 8 க்கு சமமானதை விட அதிகமான மதிப்பெண் நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்று பாருங்கள் இதை விட 8 க்கும் அதிகமான மதிப்புகள் உள்ளன நீங்கள் பெற்றால் அது எல் என் மற்றும் எல் என் 8 மற்றும் NF மற்றும் NY 9 NF NY இன் மதிப்பெண் NN என்றால் என்ன மாணவர் 6 NN என்பது 6 FY Y F என்பது 3 3 எனவே எங்கிருந்தாலும் மேலே உள்ள மதிப்புகளைப் பெறுகிறோம் இது உங்கள் வாசல் பின்னர் நீங்கள் ஒரு நட்சத்திர குறி வைத்து இதைத் தொடரவும் அந்த புள்ளிகளை இணைக்க முயற்சிக்கவும் எனவே இந்த சிறிய பகுதியுடன் இந்த முதல் தொடக்கத்தை நீங்கள் செய்யலாம் இது இருந்தால் புள்ளிகளைக் கொடுங்கள் இணைக்கப்பட்டுள்ளது இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மதிப்பெண் குறைவாக இருந்தால் அது மங்கிவிடும் பின்னர் நீங்கள் நீட்டலாம் அது மற்றும் நீங்கள் முழு சீரமைப்பு பெற முடியும்